வணக்கம் மற்றும் மென் திறன்கள் மற்றும் ஆளுமையை மேம்படுத்துதல் வாரம் 5 தொகுதி 6 விரிவுரை எண் 30 என்ற பாடத்திற்கான இந்த வாரத்தின் கடைசி விரிவுரைக்கு அனைவரையும் வரவேற்கிறோம் எனவே முழு வாரம் நாங்கள் தொழில்நுட்பம் மற்றும் தகவல்தொடர்புக்கு செலவிட்டோம் மேலும் தகவல் தொடர்பை எளிதாக்குவதற்கு தொழில்நுட்பம் எவ்வாறு பங்களித்தது என்ற பல்வேறு அம்சங்களில் கவனம் செலுத்தினோம் அதே நேரத்தில் மனித ஆளுமையை சுருக்கவும் பங்களித்தது உதாரணமாக மொபைல் தொழில்நுட்பம் எப்படி நமது ஆளுமையை பாதித்துள்ளது எப்படி நெறிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் மின்னஞ்சலை எவ்வாறு பயனுள்ள முறையில் பயன்படுத்த வேண்டும் இறுதி விரிவுரையாக இந்த விரிவுரையில் மின்னஞ்சல் ஒழுங்குமுறைகளில் நான் குறிப்பாக கவனம் செலுத்தப் போகிறேன் நான் தொடங்குவதற்கு முன்பு முந்தைய சொற்பொழிவில் நான் என்ன செய்தேன் என்பதை விரைவாகப் பார்ப்போம் முந்தைய ஒன்றில் இணையத்தைப் பயன்படுத்தும் ஒருவருடன் தொடர்புகொள்வதற்கான ஒரு கண்ணியமான மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பழக்கவழக்கங்கள் என நெட்டிகெட் பற்றிப் பேசினேன் இப்போது ஏன் நெட்டிக்வெட் நான் சில இடைவெளிகளில் கவனம் செலுத்தினேன் நீங்கள் அதை ஏன் பயன்படுத்த வேண்டும் கிட்டத்தட்ட நீங்கள் வலையைப் பயன்படுத்த மிகவும் சுதந்திரமாக இருக்க முடியும் என்று தோன்றும்போது கணினிகளைப் பயன்படுத்தும் போது மக்கள் உணர்ச்சியற்றவர்களாக மாறுகிறார்கள் அவர்கள் இயந்திரங்களைப் போல நடந்துகொள்கிறார்கள் பின்னர் மறுபுறம் உள்ள நபர் ஒரு மனிதர் என்பதை மறந்துவிடுகிறார்கள் அந்த நாட்களில் கடிதங்கள் வணிகக் கடிதங்கள் மற்றும் அனைத்தையும் எழுதுவதற்கான முறையான பயிற்சி வழங்கப்பட்டாலும் இப்போதெல்லாம் இணையத்தைப் பயன்படுத்துவதற்கோ மின்னஞ்சல்களை அனுப்புவதற்கோ யாருக்கும் முறையான பயிற்சி வழங்கப்படவில்லை எனவே நீங்கள் நெட்டிக்வெட் நெறிமுறையை அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும் சில அடிப்படை விதிகளுடன் உங்களை சித்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் பேசிய மென்மையான திறன்களின் ஐந்து பிஎஸ் பெரும்பாலான மக்கள் வலையைப் பயன்படுத்தும்போது முற்றிலும் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அந்த சூழலில் சில அடிப்படை நெறிமுறைகளையும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன் உதாரணமாக பெறுபவர் உண்மையில் முழுமையாக உயிருடன் இருக்கும் ஒரு மனிதர் மற்றும் உதைக்கிறார் என்ற முதல் கார்டினல் விதியுடன் நான் தொடங்கினேன் எனவே மற்றவர் அங்கு முழுமையாக தீவிரமாக இருக்கிறார் இந்தப் பக்கம் அது ஒரு ஜடமான உயிரற்ற பொருள் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது பின்னர் இறுக்கமாக இருப்பார் நீங்கள் அனுப்பும் எந்த வகையான தகவல்தொடர்புக்கும் பதில் இல்லை எனவே அதை முதலில் உங்கள் மனதில் நினைவில் கொள்ளுங்கள் நெட்டிக்வெட் என்பது உணர்ச்சிகளைக் காண்பிப்பது பற்றியது நீங்கள் ஒரு மனிதர் ரோபோ அல்ல என்பதைக் காட்டுகிறது முறையான தகவல்தொடர்புகளில் கூட பொருத்தமான இடங்களில் நீங்கள் எமோடிகான்களைப் பயன்படுத்தலாம் அது இப்போது அனுமதிக்கப்படுகிறது ஆனால் பாதுகாப்பாக இருக்க எப்போதும் உங்களால் முடிந்தவரை பொருத்தமான மொழியைப் பயன்படுத்துங்கள் முன்பு விவாதித்ததைப் போன்ற கண்ணியமான வெளிப்பாடுகளைப் பயன்படுத்தலாம் நன்றி தயவுசெய்து பின்னர் விளக்குவது நீங்கள் விரும்புகிறீர்களா என்பதை பயன்படுத்துவது மற்றும் உங்கள் தகவல்தொடர்பு மற்றும் பொருத்தமான மொழியில் முடிந்தவரை கண்ணியமான வெளிப்பாடுகளை பயன்படுத்துவது கோபம் விரக்தி போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் பின்னர் சரியான மொழியைப் பயன்படுத்துதல் அது எப்போதும் உங்களை நெட்டிக்வெட் நெறிமுறையின் பாதுகாப்பான பக்கத்தில் வைத்திருக்கும் சரியான வார்த்தையைத் தேர்ந்தெடுப்பதிலும் கவனமாக இருங்கள் ஏனெனில் அவை நிரந்தரமாக காட்டப்படலாம் நீங்கள் எழுதும் எதையும் எனவே நீங்கள் என்ன எழுதுகிறீர்கள் என்பதைப் பற்றி சிந்தியுங்கள் எனவே அதை நிரந்தரமாக சேமிக்க முடியும் அதை பிற்காலத்தில் உங்களுக்கு எதிராகப் பயன்படுத்தப்படலாம் மேலும் மின்னஞ்சல்கள் அனுப்பப்பட்டவுடன் அவற்றைப் பெறுபவரே அதை கட்டுப்படுத்துகிறார் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் உங்களுக்கு முழுமையான கட்டுப்பாடு இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் இல்லை பெறுபவர் பல விஷயங்களைச் செய்ய முடியும் ரிசீவர் உண்மையில் உங்களை அவமானப்படுத்தலாம் ரிசீவர் உடனடியாக நீக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்த அஞ்சலை வைத்து உங்களை அவமானப்படுத்தலாம் ஆனால் பெறுநர் அதை உங்களுக்கு எதிராகப் பயன்படுத்த முடிவு செய்கிறார் ஒட்டுமொத்தமாக நீங்கள் எப்போதும் சரியாக இருக்க வேண்டும் என்று நான் பரிந்துரைத்தேன் குறிப்பாக நீங்கள் மின்னஞ்சல்களை அனுப்பும்போது நெறிமுறை ரீதியாக சரியாக இருக்க வேண்டும் எனவே நெறிமுறை ரீதியாக சரியானதாக இருப்பதன் மூலம் ஏதாவது செய்வது உங்கள் உரிமை என்று நீங்கள் நினைக்கலாம் என்று நான் சொன்னேன் ஆனால் எது சரியானது எது பொருத்தமானது என்பதை நீங்கள் எப்போதும் மனதில் வைத்திருக்க வேண்டும் பின்னர் நீங்கள் அந்த காரியத்தைச் செய்ய வேண்டும் எனவே தார்மீக ரீதியாக எது சரி அல்லது தார்மீக ரீதியாக எது கெட்டது என்பதை நீங்கள் எப்போதும் அறிவீர்கள் மேலும் மோசமான தகவல்தொடர்புகளைப் பயன்படுத்த வேண்டாம் குறிப்பாக நெறிமுறையற்றவைகள் நெறிமுறையற்றவற்றை இணையத்தில் ஏற்ற வேண்டாம் உங்களுக்குத் தெரியாமல் நீங்கள் மாட்டிக்கொள்ளலாம் பின்னர் பிற்காலத்தில் உங்களுக்கு நிறைய சங்கடத்தை ஏற்படுத்தும் மேலும் முற்றிலும் தேவையற்ற மென்மையான திறன்களை வளர்த்துக் கொள்ள விரும்பும் பங்கேற்பாளர்களாக இப்போது இந்த சொற்பொழிவில் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொடர்பு பற்றிய இறுதி சொற்பொழிவில் மின்னஞ்சல் ஒழுங்குமுறைகளில் கவனம் செலுத்துவோம் மின்னஞ்சல்களைப் பயன்படுத்துவது தொடர்பாக உங்களுக்குத் தேவையான குறிப்பிட்ட விதிமுறைகள் பற்றி பார்ப்போம் இப்போது நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று நான் விரும்பும் நான் உங்களிடம் கேட்டுக் கொள்கின்ற மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு மின்னஞ்சல் அனுப்பும்போது அர்த்தமுள்ளதாக வைத்திருங்கள் கடைசியாக நான் உங்களுக்குக் காட்டிய உதாரணங்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அவற்றில் சில எனக்கும் உங்களுக்கும் புரியவில்லை பின்னர் அவை மக்களால் அனுப்பப்பட்டன பின்னர் அவை உண்மையில் அர்த்தமுள்ளவை என்று நினைத்தனர் எனவே அர்த்தமுள்ளதாக இருக்க முயற்சிக்கவும் அதாவது சில அர்த்தமுள்ளவற்றை கொடுங்கள் சரியான செய்தியைக் கொடுங்கள் கடினமாக இருந்தாலும் நீங்கள் சிந்திக்காமல் ஒன்றை அனுப்புவதால் எனவே அதனால் அது கடினமாகி வருகிறது மின்னஞ்சல்களைப் பொறுத்தவரை அர்த்தமற்ற அல்லது முட்டாள்தனமான மின்னஞ்சல்களை அனுப்புவது மிகவும் எளிதானது ஏனென்றால் வெளிப்படுத்தப்பட்டவை அவர்களின் எண்ணங்களைத் தெளிவாகப் பிரதிபலிக்கிறதா என்பதைத் தெரிந்துகொள்ள கவலைப்படாமல் மக்கள் மனதில் தோன்றுவதைத் தட்டச்சு செய்கிறார்கள் அர்த்தமுள்ளதை உருவாக்குவது கடினம் ஏனெனில் இது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் திரட்டப்பட்ட சில மோசமான எழுத்து பழக்கத்தைக் குறைப்பதாகும் மீண்டும் இது இறக்க மறுக்கும் பழைய கெட்ட பழக்கங்களை விட்டுவிட்டு பின்னர் சரியான பழக்கவழக்கங்களைத் தேர்ந்தெடுப்பது நேரம் எடுக்கும் நடைமுறையில் மட்டுமே அவற்றை உள்வாங்க முடியும் எனவே அடுத்த சில ஸ்லைடுகளில் நான் குறிப்பிடப் போகும் மின்னஞ்சல் எழுத்தின் அடிப்படையில் நல்ல பழக்கங்களை உள்வாங்க முயற்சிக்கவும் ஒட்டுமொத்தமாக அர்த்தமுள்ளதாக இருக்க நீங்கள் அனுப்புவதிலிருந்து சில அர்த்தங்களை உருவாக்குவதற்காக உங்கள் மின்னஞ்சலை முன்கூட்டியே திட்டமிடுங்கள் நீங்கள் தெரிவிக்க விரும்புவதைக் குறிப்பிட ஒரு பயனுள்ள பயிற்சியை செய்யுங்கள் நீங்கள் தெரிவிக்க விரும்பும் முக்கியமான புள்ளிகளைக் குறிப்பிட்டு உங்கள் மின்னஞ்சலைச் சரிபார்க்கவும் புள்ளிகள் தெளிவாக வந்துள்ளதா இல்லையா என்று நீங்கள் புள்ளிகளை வெளிப்படுத்த விரும்பும் வரிசையை நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் நீங்கள் முதலில் எதைச் சொல்ல விரும்புகிறீர்கள் நடுவில் நீங்கள் எதை சொல்ல விரும்புகிறீர்கள் எனவே தொடக்க நடுத்தர மற்றும் முடிவை திட்டமிடுங்கள் சில நேரங்களில் எளிய சாதாரண விஷயங்களைப் பேசிய பிறகு ஒரு முக்கியமான விஷயத்தைச் சொல்லலாம் சில நேரங்களில் மிக முக்கியமான விஷயம் முதலில் வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் வாதிட முயற்சிக்கிறீர்கள் அல்லது அதன் அடிப்படையில் உங்கள் கண்ணோட்டத்தை உறுதிப்படுத்த முயற்சிக்கிறீர்கள் எனவே நீங்கள் வரிசையையும் தீர்மானிக்கிறீர்கள் ஒரு தோராயமான வரைவை எழுதுவதன் மூலம் உங்களைத் தயார்படுத்திக் கொண்டால் அது உண்மையில் உங்களுக்கு உதவும் ஒரு சொல் ஆவணத்தில் தோராயமான வரைவை எழுதுங்கள் பின்னர் பத்தி பிரிவுகளைப் பயன்படுத்தி படிக்கக்கூடிய முறையில் அதை வழங்கவும் எழுத்துப்பிழை மற்றும் அனைத்தையும் சரிபார்த்து நீங்கள் தெளிவாக மற்றும் சுருக்கமாக எழுதியுள்ளீர்கள் என்பதை உறுதிசெய்து பின்னர் நீங்கள் ஒத்திசைவாக இருக்கிறீர்கள் ஒத்திசைவற்றது அதாவது ஒழுங்கு வரிசை சரியாக தீர்மானிக்கப்படவில்லை வரிசை சரியாக பராமரிக்கப்படவில்லை என்றால் இது வாசகர்களை முற்றிலும் குழப்பமடையச் செய்யும் இது உங்கள் பெறுநரை குழப்பமடையச் செய்யும் எனவே ஒத்திசைவாக இருங்கள் அர்த்தமுள்ளதாக இருக்க நீங்கள் பின்பற்றக்கூடிய பிற எளிய படிகள் யாவை சூழலில் எந்த அர்த்தமும் இல்லாத புழக்கத்தில் இல்லாத சொற்றொடர்களைப் பயன்படுத்துவதைத் தவிர்க்கவும் எனவே சில பழைய முட்டாள்தனமான வெளிப்பாடுகள் எனவே எந்த அர்த்தமும் இல்லாத முட்டாள்தனமான வெளிப்பாடுகள் எடுத்துக்காட்டாக உங்கள் சொந்த சூழலில் ஒரு உள்ளூர் சூழலில் சில முட்டாள்தனமான வெளிப்பாடுகள் எங்காவது ஒரு கலாச்சாரத்திலிருந்து தோன்றியுள்ளன பின்னர் அவை உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை இதேபோல் உருவகங்கள் மற்றும் ஸ்மைலீஸ் ஒப்பீடுகள் அவை சரியாக பயன்படுத்தப்படாவிட்டால் அவை வாசகர்களை குழப்பமடையச் செய்து தவறான தகவல்தொடர்புக்கு வழிவகுக்கலாம் மின்னஞ்சல் தகவல்தொடர்புகளில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் தவறான தகவல்தொடர்பு உருவகங்களை வெளிப்படையாகப் பயன்படுத்துவதன் மூலம் வெளிப்பாடுகளை தவறாகப் பயன்படுத்துவதன் மூலம் அதை ஏற்படுத்துவது மதிப்புக்குரியது அல்ல இது வாசகருக்கு அழகாக இருக்கும் ஆனால் உண்மையில் குழப்பத்தையும் தவறான தகவல்தொடர்பையும் ஏற்படுத்தும் என்று நினைக்கும் ஸ்மைலீஸ் தேவையில்லை குறுகிய வாக்கிய கட்டமைப்புகளுடன் எளிய சொற்களைப் பயன்படுத்துங்கள் மிகவும் அலங்கார பல்லுயிர் சொற்களை பயன்படுத்தவேண்டாம் அதாவது பல சொற்றொடர் சொற்கள் நீண்ட சொல் மற்றும் நீண்ட மற்றும் சிக்கலான வாக்கியங்கள் கூட அதையும் கூட நீங்கள் தவிர்க்க வேண்டும் இந்த விஷயங்களை நீங்கள் மனதில் வைத்திருக்க முடிந்தால் உங்கள் அஞ்சல் மிகவும் தெளிவாக மாறும் மேலும் அது இயந்திரத்தின் தடையை மிக எளிதாக கடந்து மற்ற நபரை மிகவும் மனிதாபிமான முறையில் சென்றடையும் செலவழிக்க வேண்டும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய அடுத்தது ரிசீவரின் ஒரு மணிநேரத்தைச் சேமிக்க ஒரு நிமிடம் கூடுதல் நிமிடம் மிக விரைவாகச் சரிபார்ப்பதற்கு இன்னும் ஒரு நிமிடத்தை செலவிடுகிறீர்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் ஆனால் அது பெறுநருக்கு ஒரு மணி நேரத்தை மிச்சப்படுத்தும் எப்படி ஏனென்றால் நீங்கள் சில விஷயங்களை பற்றி கவலைப்படவில்லை ஆனால் நீங்கள் உண்மையில் என்ன தெரிவிக்க விரும்புகிறீர்கள் என்பதைக் கண்டுபிடிக்க மற்ற நபர் சுமார் ஒரு மணி நேரம் எடுத்துக்கொண்டார் அந்த கூடுதல் நிமிடத்தை நீங்கள் எவ்வாறு செலவிட முடியும் என்பதைப் பார்ப்போம் இதனால் நீங்கள் பெறுநரின் ஒரு மணி நேரத்தை மிச்சப்படுத்துவீர்கள் உரையைத் திருத்துவதற்கும் எழுத்து இலக்கணம் சரிபார்ப்பதற்கும் எமோடிகான்களைச் செருகுவதற்கும் நீங்கள் கூடுதல் நேரத்தை செலவிட வேண்டும் அது பெறுநரைக் குழப்புமானால் நிறுத்தற்குறிகளைப் பயன்படுத்துதல் நீண்ட விஷயத்தைப் படிக்கக்கூடிய பத்திகளாகப் பிரித்தல் விளக்கமான பொருள் வரியைத் தட்டச்சு செய்ய நினைவில் கொள்ளுதல் மற்றும் இறுதியாக கோரப்படாத மற்றும் பொருத்தமற்ற அஞ்சல்களை அனுப்பாமல் இருப்பதன் மூலம் செய்யலாம் இப்போது பின்வரும் துணைத் தலைப்புகளில் இந்த அம்சங்கள் ஒவ்வொன்றையும் சுருக்கமாகப் பார்ப்போம் ஒவ்வொன்றாக முதலில் அதை சுருக்கமாக வைத்திருங்கள் அதை எப்படி சுருக்கமாக வைத்திருக்க முடியும் உங்கள் மின்னஞ்சல்களின் உள்ளடக்கத்தில் கவனம் செலுத்துங்கள் அதுதான் சுருக்கம் என்பதன் பொருள் இது மிகவும் நேர்த்தியாக இருக்கிறது கூடுதல் சொற்றொடர் எதுவும் இணைக்கப்படவில்லை மற்றும் இது சுருக்கமாக இருக்க வேண்டும் நீண்ட மின்னஞ்சல்களை எழுதக்கூடாது பொதுவாக நீண்ட மின்னஞ்சல்களைப் படிக்க மக்களுக்கு நேரம் இல்லை நீண்ட மின்னஞ்சல்களை இயல்பாகவே நீக்கும் நபர்களை நான் அறிவேன் அவர்கள் அதைப் படிக்க மாட்டார்கள் சில நேரங்களில் அவர்கள் விஷயத்தைப் பார்க்கிறார்கள் சில நேரங்களில் அவர்கள் ஒன்று அல்லது இரண்டு வரிகளை விரைவாக நோக்குகிறார்கள் அவர்கள் வெறுமனே நீக்குகிறார்கள் மின்னஞ்சல் அனுப்ப இது சரியான வழி என்று அவர்கள் நினைக்கவில்லை அவர்கள் அதைப் பொருட்படுத்துவதில்லை நீங்கள் நீண்ட மின்னஞ்சல்களை அனுப்பும்போது அவர்கள் அதை நீக்குகிறார்கள் நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் நீங்கள் எழுதிய பத்து பக்க அஞ்சல் இருந்தபோதிலும் மற்ற நபரிடமிருந்து ஒரு வாக்கிய பதில் கூட ஏன் வரவில்லை மற்றொரு நபர் வெறுப்புடன் இருக்கிறார் இந்த நபருக்கு அதிக நேரம் எடுத்துக்கொண்ட மின்னஞ்சலை நீக்கிவிட்டார் மேலும் அந்த மின்னஞ்சலில் என்ன இருக்கிறது என்பதை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே சுருக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு கட்டுரை எழுத வேண்டும் என்று நினைக்காதீர்கள் பெறுநரைக் கவர நீங்கள் பல பக்கங்களை எழுதுவீர்கள் ஒரு சிறிய பத்தியில் ஒரு யோசனையை திறம்பட தெரிவிக்க முடியாவிட்டால் நீண்ட கட்டுரையில் அதை செய்ய முடியாது என்பது கட்டைவிரல் விதி ஒரு நீண்ட கட்டுரையில் நீங்கள் சுருண்ட வாக்கியங்களை தொடர்ந்து எழுதுகிறீர்கள் பின்னர் நீங்கள் ஒரு எளிய யோசனையை தெரிவிக்க விரும்புகிறீர்கள் மற்றும் பல பத்திகளில் கூட அதை உங்களால் தெரிவிக்க முடியவில்லை ஆனால் ஒரு யோசனையை நீங்கள் ஒரு பத்தியில் தெரிவிப்பீர்கள் என்று மற்ற விதியை நீங்களே சொன்னால் அந்த யோசனையை அந்த பத்தியில் கடைபிடிப்பீர்கள் நீங்கள் தெரிவிக்க விரும்பிய அனைத்தையும் சுமார் பத்து பக்கங்களில் தெரிவித்திருப்பீர்கள் எனவே பத்து பக்கங்களை எழுதுவதில் எந்த பெருமிதமும் இல்லை ஒரு பத்தியில் நான்கில் ஒரு பங்கில் அதே விஷயத்தை நீங்கள் சொல்ல முடியும் போது உண்மையில் மக்கள் உங்களைப் பாராட்டுவார்கள் மூன்று நான்கு பக்கங்களை எழுதுவதை விட மூன்று நான்கு எளிய வாக்கியங்களில் நீங்கள் விஷயத்தைச் சொன்னால் மக்கள் உங்களுக்கு மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருப்பார்கள் உங்கள் மின்னஞ்சல்களை குப்பைத் தொட்டியில் உடனடியாக அனுப்புவதற்குப் பதிலாக அல்லது வடிகட்டி வைப்பதற்குப் பதிலாக எப்போதும் படிக்கப்படும் இதனால் உங்கள் அஞ்சல் தானாகவே குப்பைத் தொட்டிக்குச் செல்லும் பொருளின் தன்மை காரணமாக ஒரு மின்னஞ்சல் கணிசமாக நியாயப்படுத்த முடியாத அளவுக்கு நீளமாக இருந்தால் சில சமயங்களில் நீங்கள் அறிக்கையை வழங்குவீர்கள் சில சமயங்களில் நீங்கள் இப்போது மிக நீண்ட வாதத்தை முன்வைக்கிறீர்கள் அந்த விஷயத்தில் நீங்கள் எழுதுவது ஒரு நீண்ட மின்னஞ்சல் என்ற தோற்றத்தை ஏற்படுத்தாதீர்கள் இது ஒரு நீண்ட கட்டுரை துணைத் தலைப்புகளைப் பயன்படுத்துங்கள் அவற்றைப் பத்திகளாகப் புரியுங்கள் ஒவ்வொரு பத்தியும் ஒரு துணைத் தலைப்பைக் கொண்டிருக்கட்டும் பத்திகளுக்கு இடையில் போதுமான இடைவெளிகளைப் பயன்படுத்தவும் பத்திகளுக்கு இடையில் மின்னஞ்சலில் எந்த பத்தி இடமும் இல்லாமல் எழுதும் போக்கு உள்ளது மக்கள் ஒரு பத்திக்கும் மற்றொன்றுக்கும் இடையில் வேறுபடுத்திப் பார்க்க முடியாது எனவே வாசிப்பதற்கும் புரிந்துகொள்வதற்கும் எளிதாக்க போதுமான இடத்தை கொடுங்கள் எனவே கண்கள் மகிழ்ச்சியாக உள்ளன பத்திகளுக்கு இடையில் வெற்று இடங்கள் இருக்கும் அந்த மின்னஞ்சல்களைப் பார்த்து அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைகிறார்கள் எனவே முக்கிய உள்ளடக்கத்தைப் பார்க்கவும் அடையாளம் காணவும் கண்கள் சிரமப்படுவதில்லை அடுத்த முக்கியமான நெறிமுறை பொருள் வரிகளுக்கு கவனம் செலுத்துங்கள் அதாவது மேலே ஒரு பொருள் வரி உள்ளது நீங்கள் அங்கு தட்டச்சு செய்கிறீர்கள் பொருள் என்ன தலைப்பு என்ன முக்கிய யோசனை என்ன இப்போது பலர் பொருள் வரிகளில் கவனம் செலுத்துவதில்லை இதை நான் உங்களுக்குச் சொல்வேன் நீங்கள் அனுப்பும் பொருள் வரிகளை என்னிடம் சொன்னால் அல்லது நீங்கள் அனுப்பிய 50 மின்னஞ்சல்களை எனக்குக் கொடுத்தால் தலைப்பு வரிகளை என்னால் பகுப்பாய்வு செய்ய முடிந்தால் நீங்கள் யார் என்று என்னால் சொல்ல முடியும் ஏனென்றால் பொருள் வரிகள் நீங்கள் எந்த வகையான நபர் என்பதைப் பற்றி எனக்கு நிறையச் சொல்கின்றன நீங்கள் எந்த வகையான ஆளுமை கொண்டவர் விஷயத்தின் உள் உள்ளடக்கத்தை விவரிப்பதைத் தவிர ஒரு நபராக நீங்கள் சலிப்பாக இருக்கிறீர்களா என்பதைப் பற்றி சொல்ல நிறைய இருக்கிறது நான் அதை பொருள் வரிசையில் இருந்து பார்க்க முடியும் சாதாரண ஃபிளிப்பன்ட் நாகரிகமற்ற அல்லது வெறுமனே சோம்பேறி அக்கறையற்ற கவனக்குறைவாக உள்ளவரா அல்லது நீங்கள் நேர்மையானவரா அதை பொருள் வரியிலிருந்து பார்க்க முடியும் தீவிரமாக நுணுக்கமாக விவரங்களுக்கு கவனம் செல்லுத்துவது இது பொருள் வரியிலிருந்தும் கவனிக்கப்படலாம் வேலையில் அர்ப்பணிப்பு நீங்கள் தொடர்பு கொள்ளும் எந்த அஞ்சலுக்கும் கூட தொழில்முறை அதிநவீன மற்றும் ஸ்டைலான கூட நீங்கள் ஒரு ஆளுமையைக் கொண்டிருக்கலாம் நீங்கள் மின்னஞ்சல்களை எழுதும் பாணியைக் கொண்டிருக்கலாம் மேலும் இது மக்களை உங்களை நோக்கி ஈர்க்கும் உன்னிடம் அது இருக்கிறதா உங்களிடம் அந்த பாணி இருக்கிறதா இல்லையா என்பதை பொருள் வரியிலிருந்து பார்க்க முடியும் இப்போது பொருள் வரிகளில் ஒரு மின்னஞ்சல் கொண்டிருக்கக்கூடிய மோசமான பொருள் வரி பொருள் இல்லாமல் இருப்பது அடிக்கடி உங்களுக்கு ஒரு மின்னஞ்சல் வருவதை நீங்கள் காண்பீர்கள் மேலே அதில் பொருள் எதுவும் எழுதப்படவில்லை ஏனெனில் மின்னஞ்சல் அவசரமாக அனுப்பப்படுகிறது பொருள் வரி இல்லாமல் எனவே அந்த நபர் அவசரத்தில் இருக்கிறார் எனவே அவர் எதையாவது எழுதி பின்னர் அதை அனுப்பினார் அல்லது பொருளை பற்றி யோசிக்கவில்லை ஏதோ எழுதப்பட்டுள்ளது ஆனால் அதை அனுப்பிய நபருக்கு பொருள் என்ன என்பதைப் பற்றி சிந்திக்க நேரம் இல்லை இப்போது அனுப்புநர் பொருளைப் படிப்பதிலும் புரிந்துகொள்வதிலும் பெறுபவர் செலவழிக்கும் பொன்னான நேரத்தைப் பற்றி கவலைப்படவில்லை என்பதை இது குறிக்கிறது இது ஒரு பொருத்தமற்ற செய்தி என்பதை அடிக்கடி உணர வேண்டும் அது நீக்கப்பட வேண்டும் எனவே ரிசீவரால் அதைத் திறந்து அது சரியானதா என்பதைச் சரிபார்க்க அதிக நேரம் செலவிடப்படுகிறது அதன் பிறகு அந்த நபர் அதை நீக்க வேண்டும் என்பதை உணர்கிறார் அதனால் மீண்டும் தேவையில்லை பொருள் வரிகள் உள்ளடக்கத்தை தெளிவாக வெளிப்படுத்த வேண்டும் உள்ளே என்ன இருந்தாலும் பொருள் வரியில் வெளிப்புறமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் அஞ்சலைத் திறக்க அல்லது அதை நீக்குவதற்கான விருப்பத்தைப் பெறுவதற்கு பெறுநருக்கு சுதந்திரம் கொடுப்பதன் மூலம் பெறுநரை மதிக்கும் மற்றொரு கொள்கையும் உள்ளது பொருள் வரியிலேயே அது தெளிவாக எழுதப்பட்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அது அவருக்கு அல்லது அவளுக்கு பொருத்தமானதா என்று அந்த நபருக்குத் தெரியும் பின்னர் அந்த நபர் அதை உடனடியாக நீக்க முடியும் ஆனால் நீங்கள் கோவாவுக்கு இலவச விடுமுறை பயணம் போன்ற கவர்ச்சிகரமான பொருள் வரிகளைப் பயன்படுத்தக்கூடாது எனவே அந்த நபர் திறப்பார் பின்னர் நீங்கள் உங்களைப் பற்றி ஏதாவது சொல்கிறீர்கள் விளம்பரம் செய்கிறீர்கள் ஆனால் உள்ளே அது எதையும் குறிக்காது அல்லது நீங்கள் எழுதுகிறீர்கள் இதை திறந்து பில் கேட்ஸ் ஆகுங்கள் நீங்கள் கடினமாக உழைப்பதைப் பற்றி ஏதாவது சொல்கிறீர்கள் விரைவில் பணக்காரர் ஆவதற்கு எதுவும் சொல்லவில்லை எப்போதும் இளமையாக இருங்கள் இவை கவர்ந்திழுக்கும் பொருள் வரிகள் ஆனால் சில காலம் கழித்து மக்கள் உங்களிடமிருந்து இதுபோன்ற விஷயங்களைப் பெறத் தொடங்கினால் அவர்கள் மீண்டும் மின்னஞ்சலைத் திறக்க மாட்டார்கள் அவர்கள் ஒரு கருத்தை உருவாக்குவார்கள் அதே நேரத்தில் விஷயத்தை பெரிதாக்குவதன் மூலமோ அல்லது தவறான அவசர உணர்வை உருவாக்குவதன் மூலமோ நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது நான் என்ன செய்தாலும் அதை மீண்டும் செய்யவும் பின்னர் உடனடியாக அனுப்பவும் எனவே உடனடி அன்பான கவனம் உடனடி கவனம் என்று வார்த்தைகளைப் பயன்படுத்தினால் காப்பிட்டல் எழுத்துக்களைப் பயன்படுத்தினால் நீங்கள் உண்மையில் தேவையில்லாத அவசரத்தை உருவாக்குகிறீர்கள் என்ற எண்ணத்தை மற்ற நபருக்கு ஏற்படுத்தும் எல்லா நேரத்திலும் தனது ஊழியர்களின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்று நினைத்த ஒரு மேலாளரின் கதையை நான் கேள்விப்பட்டேன் எனவே அவர் ஒரு நிலையான பொருள் வரியைக் கொண்டிருந்தார் எல்லா நேரத்திலும் அது காப்பிட்டல்களில் எழுதப்பட்டுள்ளது மேலும் அவர் அவசர விஷயத்தை எழுதினார் எனவே அவரிடமிருந்து வரும் எந்த அஞ்சலும் இந்த அவசர விஷயத்தைக் கொண்டிருக்கும் மற்றும் அடுத்த இரண்டு வார்த்தைகள் உடனடியாக பதிலளிக்கவும் அவசர விஷயம் உடனடியாக பதிலளிக்கவும் இப்போது ஆரம்பத்தில் ஊழியர்கள் இது ஒரு தீவிரமான ஒன்று என்று நினைத்தனர் ஆனால் போகப் போக ஒரு மாதத்திற்குப் பிறகு அவர்கள் அதற்கு பதிலளித்தாலும் எதுவும் அகாது என்பதை அவர்கள் உணர்கிறார்கள் அவர்கள் அதற்கு பதிலளிக்காவிட்டாலும் எதுவும் நடக்காது எனவே போகப் போக என்ன நடந்தது ஊழியர்கள் ஒருபோதும் பதிலளிக்கவில்லை அவர்கள் மின்னஞ்சலுக்கு பதிலளிப்பதை நிறுத்திவிட்டனர் இப்போது நீங்கள் அதே விஷயத்தை மீண்டும் செய்யும்போது அது அதன் அவசரத்தையும் முக்கியத்துவத்தையும் இழக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் மீண்டும் மீண்டும் கூறப்படும் அதே பொருள் அதன் முக்கியத்துவத்தையும் இழக்கும் பின்னர் அவசரத்தின் தவறான உணர்வு அவசர விஷயம் பின்னர் அதிக முக்கியத்துவம் கொடுக்க காப்பிட்டல் எழுத்துக்களைப் பயன்படுத்துதல் எனவே முடிவில்லாமல் கவனக்குறைவாக மீண்டும் மீண்டும் செய்தால் எல்லாம் நோக்கத்தை முற்றிலுமாக இழக்கிறது மேலும் இது ஒட்டுமொத்த முக்கியத்துவத்தை உருவாக்கும் என்று நினைப்பது ஆனால் அது நடக்கவில்லை பொருள் வரிகளில் நீங்கள் என்ன செய்ய முடியும் மின்னஞ்சலின் முக்கிய யோசனையை குறிக்கும் ஒரு குறுகிய விளக்க சொற்றொடரைப் பயன்படுத்தவும் உங்கள் மின்னஞ்சல் என்ன என்று நான் உங்களிடம் கேட்டால் ஒரு வாக்கியத்தில் சொல்ல முடியுமா நீங்கள் ஒரு வாக்கியத்தில் என்னிடம் சொல்கிறீர்கள் பின்னர் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் வாக்கியத்தில் இரண்டு மூன்று முக்கியமான சொற்களை முக்கிய வார்த்தைகளை நீங்கள் அடையாளம் காண முடியுமா நீங்கள் ஆம் என்று சொல்கிறீர்கள் இவை மூன்று முக்கியமான சொற்கள் மற்றும் அந்த வார்த்தைகள் பொருள் வரிசையில் இருக்க வேண்டும் இதை நீங்களே கேட்கலாம் நான் என்ன தெரிவிக்க விரும்புகிறேன் எனது பொருள் வரி என்னவாக இருக்க வேண்டும் மற்றும் பொருள் வரி என்பது ஒன்று உங்கள் மின்னஞ்சலைப் பற்றி இரண்டு அல்லது மூன்று வார்த்தைகளில் சில சமயங்களில் ஒரு வார்த்தையில் சொல்ல முடிய வேண்டும் நான்கு அல்லது ஐந்து வார்த்தைகளுக்கு மிகாமல் நீங்கள் விவரங்களைச் சேர்க்கப் போகிறீர்கள் என்றால் அது அதற்கு அப்பால் செல்லலாம் ஆனால் நான் உங்களுக்குக் காட்டப் போகும் சில எடுத்துக்காட்டுகள் நான்கு ஐந்து வார்த்தைகளுக்கு அப்பால் செல்கின்றன ஆனால் பரவாயில்லை ஏனென்றால் அவை தெளிவுக்காக நோக்கத்துடன் செய்யப்படுகின்றன எடுத்துக்காட்டாக இது ஒரு சந்திப்பாக இருந்தால் கூட்டம் அல்லது இயக்குநர்களின் சந்திப்பு என்று சொன்னால் மட்டும் போதாது பொருள் வரிசையில் தேதி மற்றும் இடத்தை நீங்கள் குறிப்பிட முடிந்தால் அது பெறுநர்களுக்கு உதவியாக இருக்கும் நான் இயக்குனர்களின் சந்திப்பிற்கு வழங்கிய உதாரணத்தைப் பாருங்கள் எனவே அது பற்றி முழு மின்னஞ்சல் தான் இது ஆனால் பொருள் வரியில் அது இருபத்தியோராம் ஜூன் 2016 என்று நீங்கள் சொல்ல முடியும் என்றால் தேதி மற்றும் நேரம் பத்து மணி இடம் மாநாட்டு அறை எனவே ஐந்து மாநாட்டு அறைகள் உள்ளன என்று வைத்துக் கொண்டால் அதில் ஒன்று சிஆர் மூன்று என்று சொல்கிறீர்கள் மாநாட்டு அறை எண் மூன்று இப்போது மக்கள் அதைக் படிக்க கூட வேண்டியதில்லை உடனடியாக அவர்கள் ஒரு பார்வை பார்த்து சிறிது நேரத்திற்குப் பிறகு ஒரு சந்திப்பு இருப்பதை புரிந்து கொள்ள முடியும் அவர்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அவர்கள் உள்ளடக்கங்களைப் படித்து கூட்டம் ஏன் நடத்தப்பட வேண்டும் என்பதைக் கண்டறியலாம் இதேபோல் நீங்கள் ஒரு விரிவுரைக்கு மக்களை அழைக்கிறீர்கள் என்றால் மக்களைக் கவரும் வகையில் பேச்சாளரின் பெயரையும் பாடத்தின் தலைப்பையும் குறிப்பிடலாம் மேலும் மக்களை எச்சரிக்கவும் தேவையான மிக அடிப்படையான தகவல்களை வழங்கவும் உதாரணத்தைப் பாருங்கள் சைபர்நெடிக்ஸ் பற்றி நான் பேசியுள்ளேன் எனவே அது ஒரு பொருள் தலைப்பு சைபர்நெடிக்ஸ் பற்றிய பேச்சு யாரால் கெவின் வார்விக் எல் எச் 16 இப்போது குறிப்பாக ஐ டி கான்பூர் போன்ற நிறுவனங்களில் எல் எச் அனைவருக்கும் தெரியும் அதன் விரிவுரை மண்டபம் பதினாறு ஆனால் இந்த சுருக்கம் அறியப்படாத இடத்தில் அது ஐஐடி கான்பூருக்கு வெளியே அனுப்பப்பட்டால் எனவே நீங்கள் முழு வடிவத்தில் எழுத வேண்டும் நீங்கள் விரிவுரை மண்டபம் என்று எழுத வேண்டும் பின்னர் தேதி மற்றும் நேரத்தை எழுத வேண்டும் எனவே இது மிகவும் தெளிவுபடுத்துகிறது நீங்கள் ஒரு தேர்வு கொடுக்கிறீர்கள் என்றால் பெறுநருக்கு மின்னஞ்சலைத் திறக்கலாமா வேண்டாமா என்ற சுதந்திரம் வேண்டாமா என்பதைத் விரிவுரையில் கலந்துகொள்வதா இல்லையா இலக்கியம் நிதி அல்லது பொருளாதாரம் போன்றவற்றை படிக்கும் யாரேனும் இது முற்றிலும் கணினி அறிவியலின் விரிவுரை என்று முடிவு செய்கிறார்கள் அல்லது நினைக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் எனக்கு இதில் ஆர்வம் இல்லை அந்த நபர் அஞ்சல்களைத் திறந்து அதைப் படிக்க வேண்டிய அவசியமில்லை இது மிகவும் நேரத்தை மிச்சப்படுத்துகிறது எனவே ஒட்டுமொத்தமாக பெறுநருக்கு அஞ்சலைத் திறக்காமலேயே அதைப் பற்றிய விரைவான யோசனையைப் பெற இது உதவும் எனவே நீங்கள் பொருள் வரியில் மிகவும் தெளிவாக இருந்தால் உங்கள் மின்னஞ்சல்களைப் பெறுவதில் மக்கள் உங்களுக்கு மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருப்பார்கள் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய அடுத்த விஷயம் என்னவென்றால் நீங்கள் பதிலை மதிக்க வேண்டும் பதிலை மதிக்க வேண்டும் இந்த அர்த்தத்தில் நீங்கள் அதே அஞ்சலை மீண்டும் மீண்டும் ரீ ரீ ரீ போன்ற பொருள் வரியுடன் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடாது எனவே இந்த ரீ ரீ ரீ ரீ ரீ மற்றும் பலவற்றைத் தவிர்க்கவும் இது முடிவில்லாமல் ஒரு பதிலுக்கான பதிலுக்கான பதிலுக்கான பதில் என்பதைக் குறிக்கிறது இது மீண்டும் பொருள் வரியை முழுவதுமாக ஆக்கிரமித்துள்ளது அது என்ன மீண்டும் மீண்டும் வருகிறது என்பது யாருக்கும் தெரியாது நீங்கள் சங்கிலி தொடர்பில் இருந்தால் சலிப்பான ரீ சுழற்சியை உடைக்க முடிவு செய்யுங்கள் பின்னர் நீங்கள் ஒரு ரீ ஐ வைத்திருங்கள் பின்னர் பொருள் என்ன என்று சொல்லுங்கள் அல்லது நீங்கள் அந்த ரீவை அகற்றிவிட்டு அதை ஒரு புதிய பாடமாக மாற்றவும் இந்த செயல்பாட்டைப் பின்தொடர்வது இந்த யோசனையின் தொடர்ச்சி என்று கூட நீங்கள் கூறலாம் ஒரு அஞ்சலுக்கு பதிலளிக்கும் போது தானியங்கி பதிலை விடுவதற்குப் பதிலாக ஒரு பொருள் வரியைப் பயன்படுத்தவும் இப்போது நீங்கள் அனைத்து கூடுதல் ரீஸ்களையும் அகற்றி பின்னர் உங்கள் மின்னஞ்சலின் மிக முக்கியமான உள்ளடக்கத்தை சேர்க்கும்போது அதைப் படிக்கும் நபருக்கு இது மீண்டும் மிகுந்த நிம்மதியைத் தரும் நான் கொடுத்த உதாரணத்தைப் பாருங்கள் நான் கொடுத்த உதாரணத்தைப் பாருங்கள் அது அவசரக் கடன் அவருக்கு சிறிது தொகை தேவைப்பட்டது அது ஒரு மருத்துவ அவசரநிலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தனது மகனின் சிகிச்சைக்கு அவருக்கு தேவைப்பட்டது பின்னர் அவர் முதலாளியிடமிருந்து பணத்தை விரும்பினார் இப்போது அவர் அந்தத் தொகையைப் பெறுவாரா இல்லையா என்று மிகவும் கவலைப்பட்டார் உயர் அதிகாரிகள் அனுமதிப்பார்களா இல்லையா பணியமர்த்துபவர்கள் பொருள் வரியுடன் பதிலளித்தால் ரீ அதாவது பதில் தொகை வழங்கப்பட்டுவிட்டது என்பது அஞ்சலைத் திறப்பதற்கு முன்பே பணியாளருக்கு பெரும் நிவாரணமாக இருக்கும் தொகை வழங்கப்பட்டுவிட்டது என்பதை பார்த்த உடனே அவர் மிகவும் நிம்மதியாக உணர்கிறார் மன அழுத்தம் நீங்குகிறது பின்னர் அவர் திறந்து எவ்வளவு தொகை அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்பதைப் படிக்கிறார் எனவே அது எவ்வாறு செய்யப்படுகிறது அவர் எவ்வாறு திருப்பிச் செலுத்த வேண்டும் மற்றும் அனைத்தையும் படிக்கிறார் அதேபோன்று பழைய மெயிலை முகவரிக்காகப் பயன்படுத்த வேண்டாம்பொருளை மாற்றாமல் இது சோம்பலை குறிக்கிறது இது எந்தப் பொருளும் இல்லாமல் அஞ்சல் அனுப்புவதை விட இது மோசமாக இருக்கும் மற்றொரு உதாரணத்தைப் பாருங்கள் துறை முதுகலை குழுவின் ஒருங்கிணைப்பாளராக சிறிது காலம் முன்பு பொருள் ரீ விற்பனை இயந்திரம் என்று எனது சக ஊழியரிடமிருந்து எனக்கு ஒரு மின்னஞ்சல் வந்தது எனவே அனுப்புநரால் உருவாக்கப்பட்ட ஒரு புதிய முதுகலை படிப்பை அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அஞ்சல் அனுப்பப்படுகிறது ஆனால் பொருள் வரி விற்பனை இயந்திரம் எனவே முறைசாரா முறையில் துறைக்கான விற்பனை இயந்திரம் வாங்குவதில் நானும் ஈடுபட்டிருந்தேன் இது தொடர்பான குழுவில் நானும் இருந்தேன் ஆனால் எனது முகவரியை எடுத்துக்கொள்ள அந்த நபர் இதை அதற்கு ஒரு ரீ என்று பயன்படுத்தினார் ஆனால் இந்த பாடத்திட்டத்தை நீங்கள் அனுப்ப முடியுமா என்று கூறினார் எனவே வெளிப்படையாக என்ன நடந்தது எனது சக ஊழியர் முந்தைய மின்னஞ்சலைப் பயன்படுத்தினார் அதில் நாங்கள் விற்பனை இயந்திரத்தில் சில பரிந்துரைகளைப் பகிர்ந்துள்ளோம் ஆனால் பாடநெறி அனுப்பும் கோரிக்கைக்கு அதை ஒரு பொருள் வரியாக வைத்திருப்பது என்பது மிகவும் பொருத்தமற்றது என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே பொருள் வரி என்னவாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து பின்னர் பொருத்தமற்றதை நீக்கி பெறுநரின் நேரத்தை எடுத்துச் செல்வது உங்களை உண்மையில் பதிலை மதிக்கச் செய்யும் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய அடுத்த மின்னஞ்சல் ஆசாரம் என்னவென்றால் முழு காபிட்டலில் தட்டச்சு செய்வதைத் தவிர்க்க வேண்டும் ஒன்று பொருள் நான் முன்பு உதாரணம் கொடுத்தது போல முதலாளி முழு காப்பிட்டல் எழுத்துக்களையே பயன்படுத்தினார் இதை ஒரு தீவிரமான ஒன்றாக யாரும் கருதவில்லை இப்போது மக்கள் முழு காபிட்டலகளை பயன்படுத்தும் போக்கு உள்ளது மிக முக்கியமானதாக இல்லாவிட்டால் மின்னஞ்சலின் முக்கிய பகுதியில் கூட நீங்கள் இதை தவிர்க்க வேண்டும் அந்த விஷயத்தில் கூட அது ஒரு சொல் அல்லது ஒரு சொற்றொடர் அல்லது ஒரு வாக்கியமாக இருக்கலாம் இதை நீங்கள் ஏன் தவிர்க்க வேண்டும் காபிட்டல்களின் தேவையற்ற பயன்பாடு கத்துவதாக கருதப்படுகிறது எனவே காப்பிட்டல் எழுத்துக்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றன மற்றும் நீங்கள் கத்துகிறீர்கள் என்று ஒரு உணர்வைத் தருகிறது மேலும் முழு காப்பிட்டல் எழுத்துக்களைக் கொண்ட நீண்ட வாக்கியங்களை புரிந்துகொள்வது கடினம் மற்றும் செய்தியைப் படிக்க கண்கள் அதிக நேரம் எடுக்கும் இப்போது முந்தைய வாக்கியத்தைப் படிப்பதன் மூலம் நீங்கள் வித்தியாசத்தைக் காணலாம் நான் படிக்கும்போது கூட நான் படிக்க முயற்சிக்கிறேன் ஒரே நேரத்தில் காப்பிட்டல் எழுத்துக்களைப் படிப்பது எனக்கு மிகவும் கடினம் ஆனால் அவை சிறிய எழுத்துக்களுடன் கலந்து ஒரு வாக்கியத்தின் தொடக்கத்தில் அல்லது சரியான பெயர்ச்சொற்கள் அல்லது பெயர்கள் அல்லது சில சொற்களுக்கு மட்டுமே காப்பிட்டல் எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டால் அது காப்பிட்டல் அல்லது சில சொற்களை இணைத்து உருவாக்க பயன்படும் சில சுருக்கங்களுடன் தொடங்க வேண்டும் அது ஒரு அக்ரோணிமாக மாற்றும் இல்லையெனில் உங்கள் அஞ்சலுக்கு ஒருவித முக்கியத்துவத்தையும் வலிவூட்டத்தையும் கொடுக்கும் என்று நினைத்து முழு காபிட்டல்களை பயன்படுத்த வேண்டியதில்லை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய அடுத்த மின்னஞ்சல் ஒழுங்குமுறை சீரற்ற சிசி இங் இந்த சிசி உண்மையில் கார்பன் நகல் என்று பொருள்படும் அந்த நாட்களில் தட்டச்சுப்பொறியில் அவர்கள் கார்பன் நகலை வைத்திருப்பார்கள் மற்றும் அந்த அசல் நகலை அந்த நபருக்கு அனுப்புவார்கள் இப்போதெல்லாம் சிசி உண்மையில் உங்களுக்கு அசல் அஞ்சல்களை அனுப்புகிறது ஆனால் சிசி நெடுவரிசையில் நீங்கள் முக்கிய நபர் அல்ல என்பதைக் குறிக்கிறீர்கள் ஆனால் சீரற்ற சிசி செய்யாதீர்கள் யாரோ ஒருவர் மற்றவர்களுக்கு நகல் மூலமும் உங்களுக்கு நேரடியாக பதிலளித்துள்ளார் ஆனால் நீங்கள் நேரடியாக அந்த நபருக்கு பதிலளிக்க வேண்டுமா அல்லது அனைவருக்கும் பதிலளிக்க வேண்டுமா என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் மேலும் அனைவருக்கும் நகல்களை அனுப்ப வேண்டும் இது நீங்கள் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான முடிவு செய்தி ஒரு பெறுநரின் கவனத்தை ஈர்க்கும் வேண்டும் போது பலவற்றிற்கு நகலெடுக்க வேண்டாம் அல்லது அனைவருக்கும் பதிலளிக்க வேண்டாம் இன்டர்ன்ஷிப்பை விரும்பும் ஒரு நபரின் மின்னஞ்சலை நான் உங்களுக்குக் காட்டினேன் ஆனால் அவர் ஐஐடி கான்பூரில் கிடைக்கும் அனைத்து மின்னஞ்சல் ஐடிகளுக்கும் சிசி செய்துள்ளார் எனவே செய்தி ஒரு தனி பெறுநரின் கவனத்தை ஈர்க்கும்போது பலருக்கு நகலெடுக்கவோ அல்லது பதிலளிக்கவோ வேண்டாம் நீங்கள் அவ்வாறு செய்தால் அந்த ஒற்றை பெறுநர் அதை கவனிக்கத் தவறிவிடுவார் மற்றும் உங்களுக்கு பதில் கிடைக்காது இது முரட்டுத்தனமாகவும் மோசமான நடத்தை கொண்டதாகவும் மோசமான நடத்தை கொண்டதாகவும் ஒழுக்கக்கேடானதாகவும் அநாகரிகமாகவும் கூட கருதப்படுகிறது ஏனெனில் அனுப்புநர் கோரப்படாத பெறுநர்களின் நேரத்தை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்கிறார் எல்லோரும் அதைப் பார்த்து பின்னர் அழித்துவிட்டு அஞ்சலை தேவையற்றது அது ஸ்பேம் என்று அடையாளம் காண எடுக்கும் நேரம் கூட தகுதியற்றது அதை நீக்குவது அது வீணானது எனவே மக்கள் எல்லாவற்றிற்கும் பதிலளிப்பது வழக்கம் பின்னர் அவர்கள் உணர்கிறார்கள் ஓ நான் மறந்துவிட்டேன் நான் ரிப்ளைக்கு பதிலாக ரிப்ளை ஆல் பொத்தானையும் அழுத்திவிட்டேன் எனவே இது ஒரு பழக்கம் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று கூட தெரியாமல் கவனக்குறைவாக நகலெடுப்பது தற்செயலாக பலருக்கு நகலெடுப்பது எனவே அங்கு நீங்கள் ஒரு காசோலையை வைக்கிறீர்கள் அது இந்த மக்கள் அனைவருக்கும் செல்ல வேண்டுமா அல்லது அது ஒரு நபருக்கு அது ஒரு நபருக்கு மட்டுமே செல்ல வேண்டுமா என்று நீங்கள் கேட்கிறீர்கள் தேவையில்லாதபோது ரிப்ளை ஆல் மற்றும் சிசி ஐ தவிர்க்கவும் எனவே இணையத்தில் மின்னஞ்சல் ஒழுங்குமுறைகளை பயன்படுத்தும் ஒரு நபராக உங்களைப் பற்றி இது மீண்டும் ஒரு நல்ல சுயவிவரத்தைத் தருகிறது சுருக்கங்களைப் பயன்படுத்துவதைப் பொறுத்தவரை மின்னஞ்சலில் உள்ள மற்றொரு போக்கு என்னவென்றால் அவை அனைத்து வகையான சுருக்கங்களையும் பயன்படுத்துகின்றன குறிப்பாக அரட்டை மொழி மற்றும் சமூக வலைப்பின்னலில் அரட்டையில் பயன்படுத்தப்படும் சுருக்கங்கள் அவர்கள் மின்னஞ்சல் மூலமாகவும் பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள் எனவே நீங்கள் சுருக்கங்களை விவேகத்துடன் பயன்படுத்த வேண்டும் அதாவது நீங்கள் அதை நியாயமாகப் பயன்படுத்த வேண்டும் பொருத்தமானது என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மற்றும் அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் மேலும் பலருக்குத் தெரியாததைத் தவிர்க்க வேண்டும் எனவே பொதுவாக அறியப்பட்ட மற்றும் உலகளவில் அடையாளம் காணக்கூடிய சுருக்கங்கள் அல்லது சுருக்கெழுத்துக்களைப் பயன்படுத்தவும் சில உதாரணங்களை பார்த்தால் aka ஆல்சோ நோன் ஆஸ் ASAP ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் BTW பை தி வே CU லெட்டர்க்கு மக்கள் CUL8R என்கின்றனர் FYI பார் யுவர் இன்பார்மேஷன் KIT கீப் இன் டச் LOL லாபிங் அவுட் லவ்ட் SYS சி யு அகேன் TYVM தாங் யு வெரி மச் WRT வித் ரெஸ்பெக்ட் டு இப்போது சிலருக்கு இது கூட தெரியாது ஆனால் நான் உங்களுக்குச் சொல்ல முயற்சிப்பது என்னவென்றால் குறைந்தபட்சம் இவை பொதுவாக அறியப்பட்டவை மற்றும் உலகளவில் அடையாளம் காணக்கூடியவை மக்கள் குறைந்தபட்சம் இதை எளிதில் அடையாளம் காண முடியும் ஆனால் ஒருவரின் விருப்பத்திற்கும் ஆடம்பரத்திற்கும் ஏற்ப சுருக்கங்களைப் பயன்படுத்தி அந்த நபர் தீர்மானிக்கிறார் நான் இந்த வார்த்தைகளை சுருக்கமாகக் கூறி நான் விரும்பும் விதத்தில் பயன்படுத்த முடிவு செய்கிறேன் அதுவும் சீரற்ற எழுத்துப்பிழைகளுடன் ஏற்கனவே நீங்கள் சுருக்கமாகவும் எழுத்துப்பிழைகளையும் எங்காவது வைத்திருக்கிறீர்கள் இடையில் என்பதற்கு நீங்கள் BETN என்று எழுதுகிறீர்கள் வேறு இடத்தில் நீங்கள் BN ஐ எழுதுகிறீர்கள் எனவே சுருக்கத்திற்கு கூட நீங்கள் பயன்படுத்தும் எழுத்துப்பிழையில் உள்ள முரண்பாடு பெறுநருக்கு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தும் எனவே செய்தி சிதைக்கப்படலாம் அல்லது தவறாக சித்தரிக்கப்படலாம் இதன் விளைவாக ஒரு வகையான எதிர்மறையான பதிலைத் தூண்டலாம் சுருக்கங்களைப் பயன்படுத்துவதில் நீங்கள் கவனம் செலுத்தினால் அவற்றை எளிதாக தவிர்க்கலாம் அதை பயன்படுத்தும்போது கவனமாக இருங்கள் இப்போது ஆங்கிலம் மற்றும் மொழி மற்றும் இலக்கியத்தின் ஆசிரியராக நான் சொல்லும் மற்ற மின்னஞ்சல் ஆசாரம் இது ஒரு மிக முக்கியமான மின்னஞ்சல் ஆசாரம் என்றும் உங்கள் மென்மையான திறன்களை வளர்த்துக் கொள்ள நீங்கள் போதுமான கவனம் செலுத்த வேண்டும் என்றும் நான் கூறுவேன் எழுத்துப்பிழை இலக்கண தவறுகள் மற்றும் அச்சுக்கலை பிழைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று இது உங்களுக்குச் சொல்கிறது அச்சுக்கலை பிழைகள் என்பது நீங்கள் தட்டச்சு செய்யும் போது வரும் பிழைகள் ஆகும் எனவே ஒரு விசைக்கு பதிலாக நீங்கள் மற்றொன்றை அழுத்துகிறீர்கள் ஆனால் உங்கள் அவசரத்தில் அவற்றைச் சரிபார்க்க உங்களுக்கு நேரம் இல்லை எனவே நீங்கள் அதை அப்படியே அனுப்புகிறீர்கள் மக்கள் புரிந்துகொள்வார்கள் என்று நினைக்கிறீர்கள் எனவே நீங்கள் இறுதியாக மின்னஞ்சல் அனுப்பும்போது எழுத்து இலக்கண தவறுகள் மற்றும் அச்சுக்கலை பிழைகளுக்கு உங்கள் மின்னஞ்சலை சரிபார்க்கவும் இப்போது இன்று அனைத்து மின்னஞ்சல்களும் எழுத்துப்பிழை சரிபார்ப்புகள் இலக்கண சரிபார்ப்புகள் மற்றும் நீங்கள் தட்டச்சு செய்யும் போது கூட கட்டமைக்கப்பட்டுள்ளன அவர்கள் அடிக்கோடிட்டுக் காட்டுவார்கள் எனவே அவர்கள் அதைச் செய்யாவிட்டால் நீங்கள் அதை வேர்ட் அல்லது பிற ஆவணத்திற்கு எடுத்துச் செல்லலாம் நீங்கள் அதில் வைத்து பார்க்கலாம் எனவே எழுத்துப்பிழை தவறு பொதுவாக சிவப்பு நிறத்தால் அடிக்கோடிட்டுக் காட்டப்படுகிறது மற்றும் இலக்கண தவறுகள் பச்சை நிறத்தால் அடிக்கோடிட்டுக் காட்டப்படுகின்றன அல்லது சில மென்பொருளில் நீல நிறமாக இருக்கலாம் அது எந்த நிறமாக இருந்தாலும் இது ஒரு தவறு என்பதை இது உங்களுக்குக் காட்டுகிறது மேலும் ஒரு வலது கிளிக் மூலம் கூட நீங்கள் தவறான எழுத்துப்பிழையை சரியானதாக மாற்றலாம் ஏன் அப்படிச் செய்யக் கூடாது நீங்கள் அகராதிக்குச் செல்ல வேண்டிய அவசியமில்லை எழுத்துப்பிழை சரிபார்ப்பைப் பயன்படுத்தவும் அந்த ஒரு நிமிடத்தை மட்டுமே நீங்கள் கூடுதலாக செலவிட்டால் நீங்கள் அதிக நேரத்தை மிச்சப்படுத்துவீர்கள் நீங்கள் தவறான தகவல்தொடர்புகளைத் தவிர்ப்பீர்கள் மேலும் அந்த அடிக்கோடிட்டுக் காட்டப்பட்ட வார்த்தைகளுக்கு கவனம் செலுத்துங்கள் கணினி அடிக்கோடிட்டுக் காட்டும்போது அவற்றைப் புறக்கணிக்க வேண்டாம் ஏதோ தவறு இருப்பதாக உங்களுக்கு அது சொல்லும் போது எனவே நீங்கள் கவனம் செலுத்துகிறீர்கள் இதன் மூலம் நீங்கள் பெறுநர்களின் நேரத்தை நிறைய மிச்சப்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்கள் செய்தி திறம்பட தொடர்பு கொள்ளப்படுவதையும் பெறுபவர் உங்கள் தகவல்தொடர்புகளின் சரியான முக்கியத்துவத்தைப் பெறுவதையும் உறுதிசெய்வீர்கள் மேலும் மோசமான எழுத்துப்பிழைகள் மற்றும் அடிக்கடி அச்சுப் பிழைகள் கல்வியறிவின்மை மற்றும் தொழில்முறை இல்லாமை ஆகியவற்றைப் பிரதிபலிக்கின்றன நீங்கள் கல்வியறிவு இல்லாதவர் அல்ல ஆனால் இந்த நெட்டிக்வெட் விதிமுறைகளைப் பற்றி நீங்கள் முற்றிலும் அறியவில்லை என்பதை இது காட்டுகிறது நிச்சயமாக மின்னஞ்சல் தகவல்தொடர்புகளைப் பயன்படுத்துவதில் நீங்கள் ஒரு நிபுணர் அல்ல என்பதையும் இது குறிக்கும் அடுத்த விஷயம் சமமாக முக்கியமானது அங்கு நீங்கள் நிறுத்தற்குறி மதிப்பெண்களைக் கவனிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன் ஏனெனில் மக்கள் மின்னஞ்சல் எழுதும்போது அது தவறான சிந்தனை என்று நினைக்கிறார்கள் மின்னஞ்சல்களை அனுப்பும்போது நிறுத்தற்குறி மதிப்பெண்கள் தேவையில்லை என்பது தவறான கருத்து நீங்கள் கையால் கடிதத்தை எழுதும்போது அல்லது அதைத் தட்டச்சு செய்து அனுப்பாமல் இருந்தால் மட்டுமே ஆனால் அதை கைமுறையாக ஒப்படைக்கும்போது மட்டுமே நிறுத்தற்குறி தேவை என்று மக்கள் நினைக்கிறார்கள் உண்மையில் மின்னஞ்சல் உங்கள் கைமுறையான முயற்சிகளை மாற்றுகிறது எனவே நீங்கள் கைமுறையாக என்ன செய்தாலும் நீங்கள் பின்பற்றும் எந்த விதிமுறைகளும் இங்கே பின்பற்றப்பட வேண்டும் இது தவிர தெளிவான தகவல்தொடர்புக்கு நிறுத்தற்குறியீடுகள் காப்பிட்டல் எழுத்துக்கள் நிறுத்தற்குறியீடுகளுக்குப் பிறகு இடைவெளிகள் மிகவும் அவசியம் இப்போது நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தைக் காட்டப் போகிறேன் இந்த தவறான கருத்தின் கீழ் வெளிப்படையாக செயல்படும் ஒரு மாணவரிடமிருந்து மீண்டும் நான் பெற்றேன் நிறுத்தக்குறிகள் தேவையில்லை ஆசிரியர் புரிந்துகொள்வார் மேலும் அனுப்புநருக்கு நிறுத்தற்குறி அல்லது மூலதனம் மற்றும் பின்னர் தனிப்பட்ட சுருக்கங்கள் குறித்து எந்த அக்கறையும் இல்லை என்பதை இது காட்டுகிறது இது அஞ்சல்களின் வாசிப்பு மற்றும் செயல்திறனை பெரிதும் பாதிக்கிறது இந்த அஞ்சலைப் பாருங்கள் நாங்கள் பகுப்பாய்வு செய்யப் போவதில்லை ஆனால் காற்புள்ளியும் முழு நிறுத்தமும் இல்லை என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் பின்னர் ஒரு வாக்கியம் எப்போது தொடங்குகிறது எங்கு முடிவடைகிறது என்பது உங்களுக்குத் தெரியாது ஒரு வாக்கியம் தொடங்குகிறது என்பதைக் குறிக்க காப்பிட்டல் எழுத்து இல்லை வாக்கியம் முடிவடைகிறது என்பதைக் குறிக்க முழு நிறுத்தமும் இல்லை எடுத்துக்காட்டாக பி ஆர் அகர்வால் போன்ற பெயர்களைப் பாருங்கள் எனவே காபிட்டலில் இருக்க வேண்டிய பெயர்களின் முதலெழுத்துக்கள் காபிட்டலில் இல்லை மற்றும் சரஸ்வதி தேவி கல்லூரி போன்ற ஒன்றின் பெயரை மீண்டும் காபிட்டல்லாக்க் வேண்டும் B T C O Z பயன்படுத்தப்படும் சுருக்கங்களை நீங்கள் பார்த்தால் அது பட் அல்லது பிட்வீனா COZ என்பது பிகாஸ் என்பது தி க்கு D பயன்படுத்தப்படுகிறது WT என்பதை வெய்ட்டா அல்லது வித் ரிக்கார்டு டு அல்லது வித் ரெஸ்பெக்ட் டு ஆ என்று தெரியவில்லை ஏதேனும் பிழை a n y ஆனால் a n i என எழுதப்பட்டுள்ளது எரர் வார்த்தையே எழுத்துப்பிழையுடன் எழுதப்படுகிறது இந்த மின்னஞ்சலைப் பற்றி மற்ற நபர் எந்த வகையான எண்ணத்தைக் கொண்டிருப்பார் நிறுத்தற்குறியீட்டைப் பொருட்படுத்தாமல் வாக்கியம் எப்போது தொடங்குகிறது அது எங்கு முடிவடைகிறது என்பதைக் குறிக்க வழி இல்லை எனவே இது நிச்சயமாக அந்த நபரை எரிச்சலூட்டும் மேலும் அந்த நபர் என்ன தெரிவிக்க விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்வதில் அக்கறை கொண்டிருந்தாலும் இந்த மின்னஞ்சலில் இருந்து உண்மையான செய்தியைப் புரிந்துகொள்வது மிகவும் கடினம் எனவே இது நீங்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒன்று மற்றும் நிறுத்தற்குறியீடுகளுக்கு கவனம் செலுத்த வேண்டும் இப்போது இறுதியில் நான் நினைவில் கொள்ள வேண்டிய இறுதி போதுமான நெறிமுறையுடன் முடிக்க விரும்புகிறேன் இது மீண்டும் மிகவும் எளிமையானது ஆனால் உங்களில் பெரும்பாலோர் உங்கள் கணினி கடிகாரத்தை சரிபார்க்க மறந்துவிடுகிறீர்கள் சில நேரங்களில் நீங்கள் உங்கள் கணினியை மீட்டமைக்கிறீர்கள் சில நேரங்களில் நீங்கள் அதை மறுசீரமைக்கிறீர்கள் சில நேரங்களில் கணினியில் காட்டப்படும் நேரத்தை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் சில நேரங்களில் அது உள்ளூர் நேரத்துடன் ஒத்திசைக்கப்படுகிறது சில நேரங்களில் இது வேறு சில நேரங்களுடன் ஒத்திசைக்கப்படுகிறது அதை நீங்கள் கவனிக்கவில்லை சில நேரங்களில் இது தற்போதைய நேரத்திற்கு பதிலாக கடந்த நேரத்தைக் குறிக்கும் வகையில் செய்யப்படுகிறது எனவே உங்கள் கணினி கடிகாரத்தை சரியாக அமைத்து அது AM அல்லது PM ஆக இருக்கிறதா என்று முடிவு செய்யுங்கள் சில நேரங்களில் அது PM ஆக இருக்க வேண்டிய AM ஐக் காட்டுகிறது இப்போது எதிர்காலத்திற்கான சந்திப்பை நிர்ணயிக்கும் போது அல்லது சந்திப்புக்கு அழைக்கும் போது உங்கள் வாசகரை நீங்கள் பெரிதும் குழப்பமடையச் செய்வீர்கள் அதே நேரத்தில் உங்கள் அஞ்சல் கடந்த காலத்தில் காலாவதியான நேரத்தைக் குறிக்கும் நாளை சந்திப்போம் என்று நீங்கள் ஒரு மின்னஞ்சல் அனுப்புகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் இன்று ஒன்பதாவது என்று சொல்லலாம் பின்னர் நாளை சந்திப்போம் என்று சொல்கிறீர்கள் இப்போது உங்கள் அஞ்சல் நேரம் அது ஏழாம் தேதி அனுப்பப்படுவதைக் குறிக்கிறது நாளை உண்மையில் எட்டாவது என்று பொருள்படும் மேலும் அவர்கள் பத்தாம் தேதி உங்களை சந்திப்பார்கள் என்று கருதி ஒன்பதாவது தேதி அனுப்புகிறீர்கள் இப்போது பெரும்பாலான மக்கள் அஞ்சலைப் பிறகு பார்த்தார்கள் அது அவர்களின் மின்னஞ்சலாக இருக்கலாம் இணைய இணைப்பில் சில சிக்கல்கள் இருந்தன சில சிக்கல்கள் இருந்தன எனவே அவர்கள் உங்கள் மின்னஞ்சலை ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் தாமதமாக பெற்றனர் சந்திப்பு ஏற்கனவே முடிந்துவிட்டது எனவே நீங்கள் சென்று மக்கள் வருவதற்காக உட்கார்ந்து கொள்கிறீர்கள் மக்கள் மீண்டும் திறமையற்ற தொடர்பாளர்களாக இருந்தால் அவர்கள் அனுமானிக்கிறார்கள் பின்னர் அவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் நல்ல தொடர்பாளர்களாக இருந்தால் அவர்கள் விளக்கங்களை நாடுவார்கள் அவர்கள் உங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்புவார்கள் அவர்கள் உங்களுடன் சரிபார்ப்பார்கள் அவர்கள் உங்களை தொலைபேசியில் அழைப்பார்கள் அவர்கள் உங்களுக்கு செய்தி அனுப்புவார்கள் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் நான் சொன்னது போல் நல்ல தகவல்தொடர்புக்கு நிறைய ஒருங்கிணைப்பு தேவைப்படுகிறது அடுத்த வாரத்தில் நான் உங்களுடன் நல்ல மற்றும் திறமையான தொடர்பாளராக மாறுவது பற்றி பேச முயற்சிப்பேன் ஆனால் இந்த நேரத்தில் பெரும்பாலான மக்கள் பிஸியாக உள்ளனர் என்று வைத்துக்கொள்வோம் பெரும்பாலான மக்கள் விஷயங்களை அனுமானிக்கிறார்கள் எனவே நீங்கள் அதை அனுப்பிய உண்மையான நேரத்தை சரிபார்க்க கூட அவர்கள் கவலைப்படுவதில்லை எனவே இதைத் தவிர்க்கவும் நிறுவனம் அல்லது அமைப்பு அல்லது நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் நபர்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தும் பெரிய தவறுகளை குறைக்கவும் இறுதியாக நான் உங்களுக்குச் சொல்ல விரும்புவது என்னவென்றால் நெட்டிக்வெட் விதிமுறைகளைப் பின்பற்றினால் உயர் மட்ட தொழில்முறை மற்றும் விருப்பத்தை உருவாக்க முடியும் விதிமுறைகளைப் பின்பற்றுவதில் சிறந்த ஒரு நபராக மக்கள் உங்களைப் பார்ப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் உங்களை விரும்புவார்கள் பாராட்டுவார்கள் இதன் விளைவாக இணைய அடிப்படையிலான தகவல்தொடர்புகளில் சாதகமான பதில்களைப் பெறுவீர்கள் நீங்கள் அனுப்பிய எதுவாக இருந்தாலும் சாதகமான பதிலைப் பெறுவீர்கள் இது பயனுள்ள தகவல்தொடர்புகளின் ஒரு அடையாளமாகும் இது நான் மீண்டும் சொன்னது போல் அடுத்த வாரத்தில் விவாதிப்போம் இப்போது இந்த விரிவுரையையும் முந்தைய விரிவுரையையும் நெட்வொர்க்கிற்கான விரைவான சரிபார்ப்பு பட்டியலாகப் பயன்படுத்தவும் நல்ல ஈர்க்கக்கூடிய சிந்தனைமிக்க நேரத்தைச் சேமிக்கும் பயனுள்ள பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான மின்னஞ்சல்களை அனுப்புவதற்கான நற்பெயரை உருவாக்கவும் உங்கள் மின்னஞ்சல்கள் படிக்கப்பட வேண்டும் உங்கள் மின்னஞ்சல்களுக்கு பதிலளிக்கப்பட வேண்டும் உங்கள் மின்னஞ்சல்கள் நேரடியாக குப்பைத் தொட்டிக்குச் செல்லக்கூடாது உங்கள் மின்னஞ்சல்கள் பின்னர் அதைப் படிப்பதற்காகவோ அல்லது அதைப் படிக்காததற்காகவோ வடிகட்டப்படக்கூடாது எனவே நீங்கள் முன்னுரிமையைப் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தாவிட்டாலும் மக்கள் உங்கள் அஞ்சலைப் பார்க்கும் போதெல்லாம் இந்த நபர் ஒரு முக்கியமான உள்ளடக்கம் இருக்கும்போது மட்டுமே மின்னஞ்சல் அனுப்புகிறார் என்ற எண்ணத்தை அவர்கள் பெற வேண்டும் அது தேவைப்படும்போது மட்டுமே அனுப்புகிறார் எனவே நான் முதலில் இந்த மின்னஞ்சலை சரிபார்க்க வேண்டும் இந்த நபர் ஒருபோதும் ஸ்பேம் அனுப்புவதில்லை இது மிகவும் விவேகமான நபர் அனைத்து நெட்வொர்க் விதிமுறைகளையும் அறிந்தவர் இந்த விரிவுரை அதைச் செய்ய உங்களுக்கு உதவும் என்றும் இதை ஒரு வகையான சரிபார்ப்பு பட்டியலாகப் பயன்படுத்துவீர்கள் என்றும் நம்புகிறேன் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொடர்பு குறித்த ஒரு இறுதி சிந்தனையாக நாம் அடிப்படையில் பல தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளைப் பற்றி பேசினோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவை உண்மையில் தகவல்தொடர்புகளை எளிதாக்கியுள்ளன மேலும் இந்த கேஜெட்களில் பெரும்பாலானவை மொபைல் அல்லது மின்னஞ்சல் ஆக இருந்தாலும் அவை அனைத்தும் வலையைப் பயன்படுத்துவதற்கும் நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக தகவல்தொடர்புக்குப் பயன்படுத்துவதற்கும் கண்டுபிடிக்கப்பட்டன ஆனால் அவை உண்மையில் தவறாகப் பயன்படுத்தப்படுகின்றன அல்லது அவை ஒழுங்காகவும் திறமையாகவும் பயன்படுத்தப்படுவதில்லை என்பதைப் புரிந்துகொள்ளும்போது நாம் கற்றுக் கொள்ளும் தார்மீகமானது என்னவென்றால் தொழில்நுட்பத்திற்கு நன்றி இப்போது வரை கற்பனை செய்ய முடியாத வரை நேரத்தை மிச்சப்படுத்தும் பெயரில் நேரத்தை வீணடிக்க முடியும் மீண்டும் ஒரு முறை நினைவில் கொள்ளுங்கள் தொழில்நுட்பத்திற்கு நன்றி இப்போது வரை கற்பனை செய்ய முடியாத செயல்திறனுடன் நேரத்தை வீணாக்கலாம் நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக நாம் கண்டுபிடித்த கேஜெட்களைப் பயன்படுத்தலாம் என்று இந்த கண்டுபிடிப்புகளுக்கு முன்பு நாங்கள் ஒருபோதும் நினைத்ததில்லை ஆனால் நேரத்தை மிச்சப்படுத்தும் பெயரில் நேரத்தை கண்டபடி வீணடிக்கிறோம் ஆனால் முழு வாரத்தின் உள்ளடக்கம் திறம்பட பயன்படுத்தவும் உங்கள் நேரத்தை மட்டும் சேமிக்கவும் ஆனால் உங்களுடன் தொடர்பு கொண்ட மற்றவர்களின் நேரம் மிச்சப்படுத்த உங்களுக்கு சொல்வதாகும் இந்த வாரம் முழுவதும் என்னுடன் இருந்ததற்கும் பின்னர் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொடர்பு குறித்த வீடியோக்களால் பயனடைந்ததற்கும் மிக்க நன்றி அடுத்த வாரம் நாம் தகவல்தொடர்புகளில் கவனம் செலுத்துவோம்